காந்தப்புலத்தை மாற்றுவதால் தூண்டப்பட்ட மின்சார புலம் ஃபாரடேயின் Faraday's சட்டத்தைப் பற்றி நாங்கள் விவாதித்து வருகிறோம் ஒரு சுற்றுவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஈ எஃப் மைனஸ் d சை பை dt க்கு சமம் என்று அது கூறுகிறது இது மைனஸ் d பை dt ஆப் B r என்ற ஒரு புள்ளியை சேர்க்கவும் B என்பது t டாட் ds சார்ந்ததாக இருக்கலாம் ds இதன் பொருள் என்னவென்றால் நான் ஒரு கம்பியை எடுத்து அதன் வழியாகச் சென்றால் சில காந்தப்புலம் உள்ளது மேலும் நான் கம்பியின் வடிவத்தை மாற்றினால் அல்லது காந்தப்புலத்தை மாற்றினால் இதில் ஒரு மின்னோட்டம் இருக்கும் முந்தைய விரிவுரையில் ஒரு எடுத்துக்காட்டு மூலம் பார்த்தோம் அங்கு நாங்கள் ஒரு தடியை நகர்த்தினோம் மோஷன் ஈ எஃப் என்று ஒன்று இருந்தது இது உண்மையில் பரப்பளவு மாற்றத்திலிருந்து வருகிறது இருப்பினும் நான் உங்களுக்குக் காட்டிய செய்முறைகாட்டல் இல் எந்த இடத்திலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை மாறிக்கொண்டிருந்த ஒரே விஷயம் B ஆகவே B இன் மாற்றம் ஈ எஃப் ஐ உருவாக்கும் எனவே அதைப் பார்ப்போம் எனவே ஈ எஃப் இரண்டு நியதிகளை கொண்டிருக்கலாம் மைனஸ் B நேரத்துடன் மாறினால் d பை dt நான் இங்கே ஒரு பகுதி வழித்தோன்றலை வைக்கிறேன் ஏனென்றால் கொடுக்கப்பட்ட r இல் t மட்டுமே டாட் ds பிளஸ் ஐ மாற்றுகிறது எனக்கு B நிலையாக வைக்க முடியும் t டாட் ds ஐ சார்ந்து இல்லை மேலும் இது நேரத்தை குறித்து மாறக்கூடும் இந்த விளைவை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் இப்போது நாங்கள் இதில் கவனம் செலுத்த விரும்புகிறோம் நாங்கள் இதில் கவனம் செலுத்த விரும்புகிறோம் ஏனென்றால் இது ஒரு புலத்திற்கு இடையிலான உறவை உங்களுக்கு வழங்குகிறது இது காந்தப்புலத்தின் மாற்றத்தால் உருவாக்கப்படுகிறது உருவாக்கப்படும் ஒரு புலம் காந்தப்புலத்தின் மாற்றத்தால் ஏற்படும் மின்சார புலம் எனவே அதைப் பார்ப்போம் dsBddtds செய்முறைகாட்டல் நாம் பார்த்த எடுத்துக்காட்டில் ஒரு வளையம் இருந்தது அது வெளியே குதிக்கிறது அதாவது சில ஈ எஃப் இருந்தது இது வளையத்தைத் வெளியே தாண்ட வைத்த மின்னோட்டத்தை உருவாக்க உருவாக்கப்பட்டது எனவே ஒருவர் சொல்லலாம் B மாறிக்கொண்டிருக்கும் ஒரு பரப்பளவு என்னிடம் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதைச் சுற்றி ஒரு கம்பி வைத்தேன் பின்னர் ஒரு ஈ எஃப் உருவாக்கப்படுகிறது இது அந்த வரையப்பட்ட ஊதா நிறத்தின் பரப்பளவு மடங்கு dB dt க்கு சமம் எனவே நான் அந்த பகுதியை ஊதா நிறத்தில் வைப்பேன் இது கம்பியின் அந்த கம்பி நீளத்தின் மடங்கு மின்சார புலமாகவும் எழுத முடியும் இது E மடங்கு 2 பை r எனவே E 1 ஓவர் 2 பை r dB dt மடங்கு பரப்பளவு ஆக வருகிறது A மின்சார புலம் அந்த கம்பியில் மட்டுமே இருக்கிறதா அல்லது எல்லா இடங்களிலும் இருக்கிறதா நான் உள் சுழற்சியில் கம்பி வைத்தால் பின்னர் மின்சாரம் பாய்கிறது எனவே அதாவது மின்சார புலம் அங்கேயும் உருவாகிறது எனவே இப்போது நாம் இந்த சமன்பாடுகளை மாற்றப் போவது என்னவென்றால் அவற்றை புலங்களின் அடிப்படையில் எழுதுங்கள் ஃபாரடேயின் Faraday's சட்டத்தை புலங்களின் அடிப்படையில் எழுதுங்கள் நான் அங்கு ஒரு கம்பி வைக்கிறேனா இல்லையா என்பது சுயாதீனமாகிறது காந்தப்புலத்தில் மாற்றம் இருந்தால் அது ஒரு புலத்தை உருவாக்குகிறது மின்சார புலம் ஏதோ இருக்கிறது இந்த காந்தப்புலத்தின் மாற்றத்துடன் ஏதோ ஒன்று உருவாகிறது அதை நாம் காணலாம் அது மின்சார புலம் ஏனென்றால் அது மின்னோட்டத்தை பெறுகிறது மேலும் அதற்கான இயந்திரங்களை உருவாக்க விரும்புகிறோம் எனவே இப்போது இந்த ஈ எஃப் ஐ எழுதுவோம் இது தொகையீடு மைனஸ் db பை dt ஆப் r d டாட் ds அங்கே ds என்பது பரப்பளவு நான் இப்போது இந்த பகுதியை எடுத்துக் கொண்டால் இதன் மூலம் B மாறுகிறது அதைச் சுற்றி ஒரு வட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இதன் மூலம் நான் இந்த ds பகுதியை எடுத்துக்கொண்டேன் பிறகு நான் dB பை dt டாட் ds தொகையீடு ஐ வைத்திருக்கிறேன் இது மைனஸ் அடையாளத்துடன் ஈ எஃப் ஆகும் இந்த வளையத்தின் வழியாக ஈ எஃப் இங்கு டாட் dl மின் உற்பத்தி செய்யப்படுவதைத் தவிர வேறொன்றுமில்லை பின்னர் நான் E டாட் ds சுருட்டை ஐ ஸ்டோக்ஸ் தோற்றத்தின் தொகையீடு ஆக எழுத முடியும் எனவே ஃபாரடேயின் Faraday's சட்டத்தின் மூலம் இந்த உறவை மைனஸ் தொகையீடு dB பை dt டாட் ds மூலம் பெறுகிறேன் இது எந்த சுழலுக்கும் E டாட் ds சுருட்டை இன் தொகையீடு க்கு சமம் ஏனென்றால் இதில் எந்த அளவிலான இந்த கம்பியையும் நான் எடுக்க முடியும் ஒரு மின்சாரம் பாய்ச்சல் இருக்கும் ஆகையால் நான் எளிதாக முடிவுக்கு வர முடியும் ஏனென்றால் ds தன்னிச்சையானது அந்த வளைய அளவு தன்னிச்சையானது E இன் சுருட்டை மைனஸ் dB பை dt க்கு சமம் இதற்கு என்ன அர்த்தம் இதன் பொருள் r என்று ஒரு புள்ளியில் dB பை dt என்பது 0 க்கு சமமாக இல்லை என்றால் அதாவது காந்தப்புலம் மாறுகிறது இது ஒரு மின்சார புலத்தை உருவாக்குகிறது அதாவது அந்த மின்சார புலத்தின் சுருட்டை dB பை dt க்கு சமம் ds B∂t எனவே இப்போது மின்சாரத் புலத்தை உருவாக்குவதற்கான மற்றொரு ஆதாரம் எங்களிடம் உள்ளது எனவே எங்களிடம் இரண்டு ஆதாரங்கள் உள்ளன ஒன்று இந்த மின்சாரத் புலத்தின் வேறுபாட்டை எனக்குக் ரோ r ஓவர் எப்சிலோன் 0 க்கு சமமாக கொடுக்கும் மற்றும் இன்னொன்று மின்சாரத் புலத்தின் சுருட்டை மைனஸ் dB பை dt சமமாகும் இதை நாங்கள் கொஞ்சம் தீர்த்துள்ளோம் இந்த வழக்கில் காந்தப்புலத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் மின்காந்தவியல் மட்டுமே இருந்தது அந்த விஷயத்தில் எங்களிடம் இருந்தவை E இன் வேறுபாடு ரோ r ஓவர் எப்சிலோன் 0 ஆகும் மேலும் E இன் சுருட்டை 0 ஆக இருந்தது மேலும் இது ஒரு மின்னழுத்தம் v r க்கு வழிவகுக்கிறது மேலும் அதைச் சமாளிக்க முழு இயந்திரத்தையும் உருவாக்கினோம் இந்த வழக்கைப் பார்ப்போம் டைனமிக் வழக்கு இங்கே மின்னூட்டம் 0 என்று வைத்துக்கொள்வோம் நான் ரோ r ஐ 0 ஆக எடுத்துக்கொள்வோம் E இன் வேறுபாடு 0 ஆனால் E இன் சுருட்டை மைனஸ் dB பை dt க்கு சமம் எனவே இந்த விஷயத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சார புலத்தின் ஆதாரம் மாறிவரும் காந்தப்புலமாகும் மற்றும் சுருட்டை E 0 ஒற்றுமையைக் கவனியுங்கள் B க்கான சமன்பாடுகளுடன் இந்த சமன்பாடுகளின் ஒற்றுமையைக் கவனியுங்கள் இது எனக்கு B இன் வேறுபாட்டைக் 0 ஆக கொடுக்கும் மேலும் B இன் சுருட்டை மு நாட் j க்கு சமம் B இன் ஆதாரம் J இங்கே மின்னோட்ட அடர்த்தி E இன் ஆதாரம் dB பை dt ஆக மாறுகிறது மற்றும் இரண்டின் வேறுபாடும் 0 ஆகும் பின்னர் ஒற்றுமை உங்களுக்கு சொல்வதாவது காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சார புலத்திற்கான தீர்வு மைனஸ் 1 ஓவர் பை தொகையீடு dB பை dt இல் r பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப் தொகையீடு ஓவர் dB பிரைம் ஏனெனில் ஒத்த சமன்பாடுகள் ஒத்த எல்லை நிலைகள் ஒரே பதிலைக் கொண்டிருக்க வேண்டும் rt 14πBr∂t×r rr r3dV அதைக் கவனியுங்கள் ஏனென்றால் dB பை dt ஆல் தயாரிக்கப்படும் இந்த புலம் சுருட்டை பூஜ்ஜியம் அல்லாத மதிப்பை ஐ கொண்டுள்ளது அதாவது ஸ்டோக்ஸ் Stokes' தேற்றத்தால் E டாட் dl இன் தொகையீடு 0 அல்ல ஆனால் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏனென்றால் E டாட் dl என்பது ஈ எஃப் ஐத் தவிர வேறில்லை எனவே இந்த புலம் பழமைவாதமானது அல்ல காந்தப்புலத்தின் மாற்றத்தால் உருவாகும் மின் பழமைவாதமானது அல்ல அதாவது நான் ஒரு பாதையை எடுத்துக்கொண்டால் மாறிவரும் காந்தப்புலத்தைச் சுற்றி வட்ட பாதை நான் அதிகமாகச் சென்றால் அதிக ஆற்றலைப் பெறுகிறேன் அதுவே கருத்தில் கொள்ள வேண்டிய பொருள் இல்லையெனில் அது பழமைவாதமாக இருந்தால் நான் சுற்றி வந்த ஒவ்வொரு முறையும் செய்யப்படும் பிணையம் 0 ஆக இருக்கும் ஆனால் இங்கே நான் சுற்றி வருகிறேன் நான் பெறும் ஆற்றல் அதிகம் எனவே இது ஃபாரடேயின் Faradays புலங்களின் விதி ஆனால் இது உங்களுக்கு சொல்கிறது B ஐ மாற்றுவது E ஐ தருகிறது மற்றும் சமன்பாடு E இன் சுருட்டை மைனஸ் dB பை dt க்கு சமம் லென்ஸின் Lenz's சட்டத்தின் காரணமாக இந்த கழித்தல் அடையாளம் மீண்டும் வருகிறது நான் சமன்பாட்டைப் பார்த்தபோது இது சரியான திசைகளைத் தருகிறது இதைப் பயன்படுத்தி ஒரு உதாரணத்தை இப்போது தீர்ப்போம் நான் எடுக்கும் உதாரணம் ஒரு டொராய்டு அதாவது இது ஒரு மெல்லிய குழாய் இது மின்சாரம் சுமந்து செல்லும் கம்பியை நாங்கள் சுற்றிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் விரும்பினால் இது ஒரு நீண்ட மெல்லிய சோலனாய்டு ஆகும் இது வளையமாக மாற்றப்பட்டுள்ளது இதனால் இதன் உள்ளே இருக்கும் புலம் மின்னோட்டத்தின் திசையைப் பொறுத்து பூஜ்ஜியம் அல்லாது இருக்கும் வெளிப்புற புலம் 0 எனவே என்னிடம் இருப்பது இந்த வளையம் அதில் நீல நிறத்தால் காட்டப்படும் புலம் உள்ளது இதன் ஆரம் தடிமன் அல்லது குறுக்கு வெட்டு பகுதியை விட மிக அதிகமாக இருக்கும் இது குறுக்குவெட்டின் வர்க்கமூலம் விட மிகப் பெரியது எனவே இது ஒரு வளையத்தை உருவாக்கும் மெல்லிய குழாய் போன்றது நான் மின்னோட்டத்தை மாற்றினால் இதில் மின்னோட்டத்தை நான் மாற்றினால் டொராய்டில் I நிலையான விகிதத்தில் அதிகரித்து வருகிறதா என்பதே கேட்கப்படும் கேள்வி a இது மின்சார புலத்தை உருவாக்குமா மற்றும் b ஆம் எனில் டொராய்டின் அச்சில் அதன் மதிப்பைக் கண்டறியவும் இப்போது என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது என்றால் எனக்கு மெல்லிய டொராய்டு உள்ளது மேலும் மின்னோட்டம் அதிகரிக்கும் போது அதற்குள் இந்த புலம் அதிகரித்து வருகிறது புலம் மாறினால் அதாவது அது ஒரு மின்சார புலத்தை உருவாக்குகிறது மற்றும் இது E இன் சுருட்டை மூலம் நிர்வகிக்கப்படுகிறது இது மைனஸ் dB பை dt க்கு சமம் நான் வலது புறத்தில் எழுதுவேன் காந்தப்புலத்துடனான ஒற்றுமை B இன் சுருட்டை மு 0 J க்கு சமம் எந்த மின்னூட்டம் இல்லாததால் E இன் திசைதிருப்பல் 0 க்கு சமம் எனக்கு B இன் வேறுபாடு 0 க்கு சமம் எனவே நான் இதேபோன்ற ஒன்றைச் செய்தால் புலம் மற்றும் காந்தப்புலத்தைப் பொறுத்தவரை இது மின்னோட்டம் சுமந்து செல்லும் வளையத்திற்கு ஒத்ததாக இருக்கும் மேலும் இந்த வளையத்தின் அச்சில் B புலத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் இந்த வழக்கில் மின்னோட்டம் என்ன மின்னோட்டம் J டாட் da இங்கே da என்பது வளையத்தின் குறுக்கு வெட்டு எனவே I போலவே நான் வைத்திருப்பது மைனஸ் அடையாளத்துடன் ஃப்ளக்ஸ் பை dt மைனஸ் d பை dt ஃப்ளக்ஸ் என்பது I இன் பாத்திரத்தை வகிக்கும் இங்கே காந்தப்புலத்தை எவ்வாறு கணக்கிடுவது நான் காந்தப்புலத்தை dl கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் கியூப் தொகையீடு மு 0 I ஓவர் 4 பை மூலம் கணக்கிடுகிறேன் எனவே நான் இங்கே மின்சார புலத்தை அச்சில் அல்லது எங்கும் கணக்கிடுவேன் E r t இருக்கப் போகிறது மு 0 இங்கு இல்லை 1 ஓவர் 4 பை I என்பது மைனஸ் அடையாளத்துடன் d சை பை dt மூலம் மாற்றப்படுகின்றன தொகையீடு dl குறுக்கே r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் கியூப் கடந்த காலத்தில் ஒரு வேலையில் நாம் செய்ததைப் போல இந்த தொகையீடு எளிதாக கணக்கிட முடியும் எனவே முந்தைய ஸ்லைடில் நான் எழுப்பிய கேள்விக்கு பதில் ஆம் தூண்டப்பட்ட மின்சார புலம் உள்ளது மேலும் மேலே உள்ள சூத்திரத்தைப் பயன்படுத்தி கணக்கிடலாம் எனவே இந்த விரிவுரையை முடிக்கிறேன் இப்போது நாங்கள் ஃபாரடேயின் Faraday's சட்டத்தை புலங்களைப் பொறுத்தவரை சற்று வித்தியாசமாகப் பார்த்தோம் மேலும் எந்த விதமான காந்தப்புலமும் ஒரு மின்சார புலத்திற்கு வழிவகுக்கிறது இது ஒரு மின்னோட்டத்தை இயக்குகிறது ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் பார்த்தது இதுதான் எந்த பரப்பளவும் மாறவில்லை ஆனால் காந்தப்புலம் மட்டுமே மாறிக்கொண்டிருந்தது ஆனால் அது ஒளியமைப்பு மற்றும் எல் டி அது வளையங்களை தாண்ட செய்கிறது